சுருக்கமாக பல்வேறு பிஸிக்கல் வடிவமைப்பு ஆட்டோமேஷனின் நிலைகளான பிலேஸ்மேன்ட் தரைத் திட்டம் ரூட்டிங் போன்றவற்றை நாம் முன்னர் பார்த்தோம் பின்னர் நாம் செயல்திறன் சார்ந்த சில சிக்கல்களைப் பார்த்தோம் செயல்திறன் உந்துதல் ரூட்டிங் மற்றும் பிஸிக்கல் சிந்தெசிஸ்க்கான சில நுட்பங்களையும் நாம் பார்த்தோம் சில நேர திருத்தங்களை நாம் எவ்வாறு செய்யலாம் என்பதையும் பார்த்தோம் இப்போது செயல்திறன் உந்துதல் சிக்கல்கள் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வகையான உயர் செயல்திறன் வடிவமைப்புகளை ஒட்டுமொத்தமாக பார்ப்போம் எனவே செயல்திறன் உந்துதல் வடிவமைப்பு ப்லொ என்று அழைக்கப்படுபவை என்னவாக இருக்க வேண்டும் இந்த சொற்பொழிவில் ஒட்டுமொத்தமாக பார்ப்போம் எனவே செயல்திறன் கொண்டு இயங்கும் பிஸிக்கல் வடிவமைப்பு ப்லொ என்று அழைக்கப்படுவதை விரைவாகப் பார்ப்போம் இது அதிகமான அல்லது குறைவான VLSI சுற்றுகளின் தரமான நடைமுறையாகும் இங்கே உங்களுக்குச் சொல்ல முயற்சிக்கிறது என்னவென்றால் நாம் எந்த நுட்பங்களைப் பார்த்தாலும் அதை ஒரு நிலையான வடிவமைப்பு ப்லொவில் இணைக்க முயற்சிப்போம் நிலையான நேர பகுப்பாய்வு போன்ற சில விஷயங்கள் இருப்பதை இப்போது இங்கே பார்ப்போம் அவை ஒரு நிலை என்று நாம் கருதவில்லை இதை ஒரு கருவியாக நாம் கருதுகிறோம் மேலும் இந்த கருவி செயல்பாட்டின் வெவ்வேறு கட்டங்களில் பல முறை பயன்படுத்தப்படலாம் இதேபோல் பப்பரிங் என்பது மிகவும் பொதுவான நுட்பமாகும் இது பல முறை செய்யப்பட வேண்டும் ஆரம்ப நிலை பப்பரிங் 1 சுழற்சிக்குப் பிறகு இருக்கலாம் இன்னும் சில நேரங்கள் திருப்தி அடையவில்லை என நாம் உணர்கிறோம் நீங்கள் இன்னும் சில பப்பரிங் செய்ய வேண்டியிருக்கும் எனவே சில செயல்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் பல செயல்கள் உள்ளன இறுதியில் இன்னும் சில விஷயங்கள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் இன்னும் சில திருத்தங்களைச் செய்ய வேண்டியிருக்கும் வழக்கமான பிஸிக்கல் வடிவமைப்பு ப்லொவை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் இப்போது வழக்கமான பிஸிக்கல் வடிவமைப்பு ப்லொ சிப் திட்டமிடல் என்று அழைக்கப்படுகிறது இந்த வார்த்தையை நாம் முன்பு பயன்படுத்தவில்லை நாம் அதை தரைத்தளம் பிலேஸ்மேன்ட் என்று அழைத்தோம் ஆனால் சிப் திட்டத்தில் 3 வெவ்வேறு விஷயங்களை உள்ளடக்குகிறோம் அதை நான் முன்னிலைப்படுத்த முயற்சிக்கிறேன் எனவே சிப் திட்டமிடலில் நாம் சிப் திட்டமிடல் என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பற்றி பேசுகிறோம் இது மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் சொற்றொடராகும் முதலில் IO பிலேஸ்மேன்ட் என்று அழைக்கப்படும் ஒரு நிலை இந்த சிப்க்கான IO பிலேஸ்மேன்ட் என்பது நாம் IO பின்ஸ்ஸை பிலேஸ் செய்ய வேண்டும் அல்லது எந்த பின் எந்த சமிக்ஞையை எடுத்து செல்ல வேண்டும் இது போன்ற IO பிலேஸ்மேன்ட் பின்னர் நாம் நிச்சயமாக தரைத் திட்டமிடலைக் கொண்டிருக்கலாம் இன்று பெரும்பாலான சுற்றுகள் நிலையான செல்கள் தரைத் திட்டமிடல் மற்றும் பிலேஸ்மேன்ட் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டவை என்று நான் சொன்னேன் எனவே தரைத் திட்டத்தில் நாம் முழு தரமான செல்லை எந்த வரிசைகளில் வைக்க வேண்டும் என்று சொல்கிறோம் மேலும் மின் திட்டமிடலும் ஒன்றாக செய்யப்படும் மற்றொரு விஷயம் உள்ளது ஏனென்றால் இப்போது நிலையான செல்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருப்பது நமக்குத் தெரியும் ஆனால் நமக்குத் தேவையான மின் இணைப்புகள் எங்கே VDD மற்றும் கிரவுண்ட் இங்கே உள்ளது எனவே நீங்கள் எந்த வழியில் மின்சாரம் மற்றும் தரைவழிகளை வழங்க நாம் பயன்படுத்தும் எந்த தொழில்நுட்பத்தையும் ஒட்டுமொத்தமாக திட்டமிடலாம் எனவே இந்த வகையான மின் திட்டமிடல் நெட்வொர்க்கும் நீங்கள் செய்கிறீர்கள் எனவே இந்த முழு செயல்முறையும் சில நேரங்களில் சிப் திட்டமிடல் என குறிப்பிடப்படுகிறது ஒட்டுமொத்த சிப் எப்படி இருக்கும் பின்களை எங்கே இந்த பின்கள் என்ன கொண்டு செல்லும் இவை செல்கள் எந்த செல்கள் எந்த வரிசைகளில் வைக்கப்படும் மற்றும் மின் நெட்வொர்க் எப்படி இருக்கும் மின் இயக்கத்தை செய்யும் போது வெவ்வேறு வரிசைகளுக்கும் மற்றும் செல்களுக்கும் மின் சக்தியை வழங்கும் எனவே இங்கே சோதனை சிந்தெசிஸ் ஒன்று உள்ளது இது உங்களுக்கு கிடைத்த ஆரம்ப விஷயம் இது தரை திட்டமிடல் கருவியை வழங்குகிறது இதனால் தேவைப்படும் மொத்த பரப்பளவை மதிப்பிடுவதை நீங்கள் காணலாம் இந்த மதிப்பீட்டில் நீங்கள் பப்பர்களுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் எனவே ரூட்டிங் செய்வதற்கான கூடுதல் இடம் மற்றும் கேட் அளவிடுதல் சில கேட்கள் பெரிதாக செய்ய வேண்டியிருக்கும் எனவே இந்த விஷயங்களுக்கு சில கூடுதல் இடங்களை நீங்கள் சரியாக வைத்திருக்க வேண்டும் இதற்கு முன்னர் நாம் இந்த விஷயங்களைப் பற்றி பேசவில்லை ஆனால் இப்போது நாம் சொல்கிறோம் வடிவமைப்பு ப்லொ பிற்கால கட்டங்களில் சேர்க்கப்பட வேண்டிய இந்த எல்லாவற்றிற்கும் ஏற்பாடுகளை செய்த்து வைத்திருக்க வேண்டும் பின்னர் லாஜிக் சிந்தெசிஸ் மற்றும் தொழில்நுட்ப மேப்பிங் நிச்சயமாக செய்யலாம் இது ஒரு கேட் நிலை செல் நிலை நெட்லிஸ்ட்டை உருவாக்குகிறது நீங்கள் ஒரு தரைத் திட்டத்தைச் செய்யும்போது சில நேரங்களில் இவை ஒன்றாகச் செய்யப்படுகின்றன அல்லது இவை முன்பே செய்யப்படலாம் நீங்கள் செல்களை வைத்த பிறகு குளோபல் பிலேஸ்மேன்ட்களை மேற்கொள்ளலாம் இப்போது குளோபல் பிலேஸ்மேன்ட்களில் நான் கூறியது எதுவாக இருந்தாலும் பிளாக்ஸ்கள் அல்லது செல்களை நிலையான செல்களின் வரிசைகளில் வைப்பதாகும் ஒரு பொதுவான VLSI வடிவமைப்பு ப்லொவை நீங்கள் ஒரே நேரத்தில் காரியத்தைச் செய்ய முடியாது என்று இப்போது மீண்டும் சொன்னேன் இது மீண்டும் மீண்டும் வரும் நிலை நீங்கள் ஒரு பிலேஸ்மேன்ட் செய்கிறீர்கள் ஏதோ சரியாக வேலை செய்யவில்லை என்பதை நீங்கள் காணலாம் எங்கோ நிறைய கன்ஜஸ்ஸென் உள்ளது சில இடங்களில் நிறைய தாமதம் உள்ளது நீங்கள் தொடர்ந்து பிலேஸ்மேன்ட்டை மாற்ற வேண்டியிருக்கும் இங்கே நான் சொல்வது என்னவென்றால் இது தான் குளோபல் பிலேஸ்மேன்ட்களின் செயல்முறை இது பொதுவாக இருப்பிடங்களை பொருள்களாக ஒதுக்குகிறது அதாவது நான் ஒரு ஸ்லைடைக் காண்பிப்பேன் எனவே இங்கே நாம் க்ளஸ்டரிங் தகவலைப் பார்க்கிறோம் நான் சொல்வது போல் செல்களை முறைசாரா முறையில் சிப்கள் முழுவதும் பரப்ப முயற்சிக்கிறீர்கள் ஆரம்பத்தில் உங்கள் சிப் திட்டம் இப்படி இருப்பதாக நீங்கள் காணலாம் இந்த இருண்ட பகுதி என்றால் நிறைய கிளஸ்டரிங் மற்றும் கன்ஜஸ்ஸென் இங்கே உள்ளது குளோபல் பிலேஸ்மேன்ட்களில் உள்ள பல செல்ககள் மேப்பிங் இருக்கும் என்று கூறுகின்றன எனவே இந்த பகுதி மெதுவாக பரவுகிறது இது முழு சிப்க்கும் பரவுகிறது மற்றும் இறுதியாக நீங்கள் இதைப் பெறுவீர்கள் எனவே உங்கள் முழு இடமும் சிப்பின் முழுப் பகுதியிலும் இது போன்று பரவ வேண்டும் என மிக மிக தோராயமாக நான் சொல்கிறேன் குளோபல் பிலேஸ்மேன்ட்கள் முடிந்ததும் ஃபிளிப் ஃப்ளாப்புகள் அறிவதற்கு முன்பு கிளாக் நெட்வொர்க்கை சிந்தெசிஸ் பன்ன முடியாது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நீங்கள் குளோபல் பிலேஸ்மேன்ட்கள் செய்தவுடன் தொடர்ச்சியான கூறுகள் ரிஜிஸ்டர்கள் எங்கே ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் எங்கே என உங்களுக்குத் தெரியும் அந்த தகவலுடன் கிளாக் நெட்வொர்க்கை சிந்தெசிஸ் செய்யவும் இந்த கிளாக் நெட்வொர்க் நாம் முன்பு பார்த்ததை போல் இது ஒரு எளிய கிளாக் ட்ரீயாக அல்லது ஒரு h ட்ரீயாக அல்லது ஒரு MMM அல்லது மற்ற ஏதெனமாக இருக்கலாம் அல்லது அதிக மட்டத்தில் ஒரு ட்ரீயையும் கொண்ட ஒரு நெகிழ்வான நெட்வொர்க்கையும் கீழ் மட்டத்தில் மிகவும் வழக்கமான மேஷ்யையும் கொண்டிருக்கலாம் பொதுவாக எங்களிடம் செயலிகள் உள்ளன எங்களிடம் இந்த வகையான கலப்பினங்கள் உள்ளன ஏனெனில் ஒரு செயலி சிப்பில் நீங்கள் கிளாக் சமிக்ஞைகளை எடுத்துச் செல்ல வேண்டிய புள்ளிகள் நிறைய உள்ளன கிளாக் சமிக்ஞைகளுக்கு அதிக எண்ணிக்கையிலான இலக்கு அல்லது சிங் புள்ளிகள் உள்ளன எனவே நாம் பொதுவாக கீழ் மட்டத்தில் ஒரு மேஷ்யையும் மற்றும் மேல் மட்டத்தில் ஒரு வழக்கமான ட்ரீயையும் மற்றும் ஒரு h ட்ரீயையும் கொண்டு இருப்போம் இந்த மாதிரி ஸ்லைடில் பப்பரிர்டு கிளாக் ட்ரீயை ஒரு சிறிய செயலி வடிவமைப்பில் காட்டுகிறோம் எனவே இது இடையக கிளாக் ட்ரீயை காட்டும் இந்த செவ்வகங்கள் பப்பர்ஸ்கள் செருகப்பட்ட இடங்களைக் குறிக்கின்றன மற்றும் கோடுகள் இணைப்புகளைக் குறிக்கின்றன மேலும் x கிளாக் எடுக்கப்பட்ட புள்ளிகளைக் குறிக்கிறது எனவே பிலேஸ்மேன்ட் முடிந்த பிறகு இந்த செல்களின் இருப்பிடங்கள் நன்றாக உள்ளன அவை ஒரு கிரிட்டில் சீரமைக்கப்பட்டுள்ளன நீங்கள் பார்பது சீரமைக்கப்பட்ட பிறகு உள்ள செல்கள் பிலேஸ்மேன்ட்களின் பணியமர்த்தலின் போது பொதுவாக எங்களிடம் கிரிட் கருத்து இல்லை நீங்கள் ஒரு செல்களை கிட்டத்தட்ட எங்கும் வைக்கலாம் ஆனால் நீங்கள் ரூட்டிங் செய்யும்போது நீங்கள் பெரும்பாலும் சில வரிசைகள் மற்றும் நெடுவரிசை கருத்து தடங்கள் மற்றும் சில நெடுவரிசைகளைக் கொண்டிருக்கிறீர்கள் அங்கு நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு கிரிட்டில் சீரமைக்க வேண்டும் எனவே இந்த ஆரம்ப நிலை பிலேஸ்மேன்ட் முடிந்ததும் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சீரமைப்பு இந்த பிளாக்ஸ்கள் அல்லது செல்களை கிரிட்டின் இருப்பிடங்களுக்கு ஒரு சீரான கிரிட்டிற்கு நீங்கள் இதைச் செய்தபின் குளோபல் ரூட்டிங் மற்றும் லேயர் ஒதுக்கீட்டிற்கு நீங்கள் தொடரலாம் ஒவ்வொரு வழிகளுக்கும் லேயர் ஒதுக்கீடு கூறுகிறது எந்த லேயர் பொதுவாக உலோக லேயர் அதாவது இந்த நெட்ககளை இணைக்க எந்த உலோக லேயர் பயன்படுத்தப்படும் இப்போது குளோபல் ரூட்டர் பொதுவாக லீயின் lee's அல்கோரிதம் சொல்வது போல் ஒற்றை லேயர் ரூட்டிங்கை முடிக்கிறது அவை லீயின் lee's அல்கோரிதம் அல்லது ஹாட்லாக் Hadlock's அல்கோரிதம் ஆகும் அவை ஒற்றை உலோக லேயரில் ஒரு வழியைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் இப்போது இங்கே நீங்கள் ரூட்டிங் செய்யும்போது வயரிங் கன்ஜஸ்ஸென் என்று அழைக்கப்படும் ஒன்றிலும் நீங்கள் இறங்கலாம் அங்கு பல பகுதிகளை சிப்பில் காணலாம் அங்கு வயரிங் கன்ஜஸ்ஸென்ல் மிகவும் மோசமாக உள்ளது எனவே நீங்கள் மீண்டும் இங்கே மீண்டும் செய்ய வேண்டியிருக்கும் கன்ஜஸ்ஸென்னால் இயக்கப்படும் விரிவான பிலேஸ்மேன்ட்டை நீங்கள் செய்கிறீர்கள் இப்போது இந்த தகவலின் அடிப்படையில் உங்கள் பிலேஸ்மேன்ட்டை மீண்டும் மாற்றியமைக்கிறீர்கள் நான் ஒரு உதாரணத்தைக் காட்டுகிறேன் சிப்பின் பரப்பளவில் இந்த பீக்ஸ் கன்ஜஸ்ஸென் அளவைக் குறிப்பதை இது உங்களுக்குக் காட்டுகிறது நிறைய கன்ஜஸ்ஸென் உள்ள ஒரு பகுதி உள்ளது இப்போது மறு செய்கை மூலம் நாம் கன்ஜஸ்ஸென்களைக் குறைக்க முயற்சித்து கன்ஜஸ்ஸென்னைக் குறைக்கிறோம் இறுதியாக கிட்டத்தட்ட கன்ஜஸ்ஸென் இல்லை அவை ஒரே மாதிரி சீராக வைக்கப்பட்டுள்ளது கன்ஜஸ்ஸென் என்பது ரூட்டிங் தொடர்பான கன்ஜஸ்ஸென்னை குறிக்கிறது எனவே கன்ஜஸ்ஸென் இருந்தால் ரூட்டிங் செயல்பாட்டின் போது நீங்கள் ரூட்டிங் முடிக்க முடியவில்லை என்பதைக் காணலாம் இதுபோன்ற சூழ்நிலை ஏற்படக்கூடாது எனவே கன்ஜஸ்ஸென் விழிப்புணர்வு விரிவான பிலேஸ்மேன்ட்டை நீங்கள் செய்ய வேண்டும் கன்ஜஸ்ஸென் மதிப்பு ஒரு குறிப்பிடத்தக்க அளவிற்கு மேம்படுத்தப்படும் வகையில் நீங்கள் மீண்டும் இடத்தை மாற்றியமைக்கிறீர்கள் இப்போது நீங்கள் விரிவான ரூட்டிங்கை தொடரவும் குளோபல் ரூட்டிங் உங்களுக்கு தோராயமான பாதைகளை வழங்குகிறது இப்போது விரிவான ரூட்டிங் இந்த பாதைகளுக்கான சரியான கிடைமட்ட மற்றும் செங்குத்து உலோக லேயர்களை ஒதுக்கும் இப்போது வயர்கள் உருவாக்கும் இந்த ரூட்டிங் போன்று கூடுதல் வழிமுறைகள் உள்ளன நீங்கள் நம்பகத்தன்மை உற்பத்தி திறன் மற்றும் மின் சரிபார்ப்பு ஆகியவற்றைக் கொண்டு மறு செய்கையை செய்ய வேண்டும் நம்பகத்தன்மை என்பது சேனல் ரூட்டிங் செயல்முறையை குறிக்கிறது கிடைமட்ட ட்ராக்ஸ் செங்குத்து ட்ராக்ஸ் மற்றும் லேயர் முழுவதும் புள்ளிகளை இணைக்கும் சில வயர்கள் இணைப்புகள் உள்ளன எனவே நீங்கள் இரண்டு லேயர்கள் அல்லது பல லேயர்கள் சேனல் ரூட்டிங் வைத்திருக்கலாம் இப்போது வயர் இணைப்பு உங்களுக்கு நம்பகத்தன்மையின் சில ஆதாரங்களைக் கூறலாம் ஏனென்றால் நீங்கள் இறுதியில் ஒரு துளை துளைத்து இரண்டு லேயர்ககளில் ஒரு இணைப்பை உருவாக்குகிறீர்கள் எனவே வயர் இணைப்பின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தால் சில மிஸ் இணைப்பு தளர்வான இணைப்பு அல்லது அந்த தவறான இணைப்பு போன்றவற்றின் காரணமாக சிப் செயல் இழக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இணைப்பில் வளைவுகளின் எண்ணிக்கையைக் குறைப்பதே ஒரு குறிக்கோளாக இருக்கலாம் இது வயர் இணைப்பின் எண்ணிக்கையைக் குறிக்கலாம் எனவே பல முறை அதே லேயர்ரில் கூர்மையான வளைவுகளைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக ரூட்டிங் மேற்கொள்ளப்படும்போது நீங்கள் 45 டிகிரி வளைவு போன்ற ஒன்றைப் பயன்படுத்துகிறீர்கள் கூர்மையான வளைவுகள் என்பது உலோகத்தை உடைத்து துண்டிக்கக்கூடிய உரிமையை உருவாக்கும் இடங்களாகும் இவை நம்பகத்தன்மை மற்றும் உற்பத்தித்திறன் என்று அழைக்கப்படும் ஒன்று இவை அனைத்தும் முடிந்தபின் அதைப் பார்க்க வேண்டும் மின் சரிபார்ப்பு என்பது நீங்கள் வயர்களை அமைத்த பிறகு வயர்களின் நீளத்தைக் காண்கிறீர்கள் பிரித்தல் போதுமானதா வயர்களின் அகலம் போதுமானதா நீங்கள் சொல்லக்கூடிய சில மிக எளிய வடிவமைப்பு விதிகள் உள்ளன எனவே அந்த வடிவமைப்பு விதிகள் அனைத்தும் ஒரு வடிவமைப்பு விதி சரிபார்ப்பால் சரிபார்க்கப்படுகின்றன இது உங்களுக்கு நன்றாகச் சொல்ல முடியும் இங்கே நான் சில மீறல்கள் கண்டறிந்த இடங்களில் தயவு செய்து இந்த விஷயங்களைச் சரிசெய்யவும் அந்த விஷயத்தில் நீங்கள் திரும்பிச் சென்று விதிகள் மீறப்படுகின்றன இடத்தில் சில திருத்தங்களைச் செய்ய வேண்டியிருக்கும் எனவே எல்லாம் முடிந்தபின் நீங்கள் மாஸ்க் ஜெனெரேஷன்னுக்கு செல்கிறீர்கள் அங்கு ஒவ்வொரு சுற்று உறுப்பும் மற்றும் இன்டர்கனக்க்ஷன் ஒன்றோடொன்று செவ்வகங்களால் குறிப்பிடப்படுகின்றன பல்வேறு லேயர்களைச் சுற்றி செவ்வகங்கள் பாலிசிலிகான் டிபியூசன் உலோகம் உலோகம் 1 உலோகம் 2 உலோகம் 3 மற்றும் பல உள்ளன ப்லொ சார்ட்டின் வடிவத்தில் ஒட்டுமொத்த ப்லொவை பார்ப்போம் முதல் கட்டத்தில் ஏற்கனவே சிப் திட்டமிடல் முடிந்துவிட்டது என்று கருதுகிறோம் சிப் திட்டமிடல் பிஸிக்கல் வடிவமைப்பு மற்றும் லாஜிக் வடிவமைப்பிற்கான உள்ளீடாக வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் ஒருவித பிளாக் நிலை பிலேஸ்மேன்ட் செய்கிறீர்கள் நீங்கள் பிளாக் நிலை அல்லது உயர் மட்ட குளோபல் பிலேஸ்மேன்ட்டை உருவாக்குகிறீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சிப் திட்டமிடல் என்றால் நீங்கள் ஏற்கனவே io பிலேஸ்மேன்ட் செய்துள்ளீர்கள் நீங்கள் ஏற்கனவே மின் திட்டமிடல் செய்துள்ளீர்கள் இப்போது நீங்கள் செயல்திறன் சார்ந்த சோதனை சிந்தெசிஸ் மற்றும் தரைத் திட்டமிடல் செய்கிறீர்கள் இது ஒரு புதிய நிலையாகும் இது செயல்திறன் உந்துதல் வடிவமைப்பு ப்லொவில் அடங்கும் எனவே இதில் என்ன இருக்கிறது இது பிளாக் சேபிங் அளவிடுதல் மற்றும் பிலேஸ்மேன்ட் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது நான் முன்பு கூறியது போல் நெட்களுக்கு சில எடைகளை ஒதுக்கலாம் நிகர எடைகள் கிரீடிக்காலிட்டி ஸ்லாக் மதிப்புக ளை பொறுத்து உள்ளது பின்னர் நீங்கள் குளோபல் நெட் ரூட்டை பகுப்பாய்வு செய்யலாம் மற்றும் எங்கே ஸ்லாக் மதிப்புகள் எதிர்மறையாக இருக்கிறதோ அங்கே நீங்கள் சில பப்பரிங்களைப் பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் இங்கே இந்த மட்டத்தில் சில நேர பகுப்பாய்வுகளைப் பயன்படுத்தி தோராயமான நேர மதிப்பீட்டைச் செய்யலாம் அது கடந்துவிட்டால் அடுத்த கட்டத்திற்குச் செல்லுங்கள் அது தோல்வியுற்றால் மீண்டும் திரும்பிச் சென்று மீண்டும் உங்கள் பிலேஸ்மேன்ட்டை மாற்றலாம் எனவே இது ஒரு செயல்முறை அல்ல இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாட்டு செயல்முறை பல மறு செய்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று நான் கூறியது போலவே இது முதல் நிலை பிளாக் லெவல் குளோபல் பிலேஸ்மேன்ட்டிலிருந்து நீங்கள் பிஸிக்கல் சிந்தெசிஸ்க்கு செல்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் நிச்சயமாக நிகர எடை விருப்ப நிகர எடையுடன் குளோபல் பிலேஸ்மேன்ட் உடன் தொடங்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் சில தாமத மதிப்பீடுகளை செய்கிறீர்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் பப்பரிங்களைப் பயன்படுத்தலாம் பின்னர் நிலையான நேர பகுப்பாய்வை மீண்டும் மேற்கொள்கிறீர்கள் அது தோல்வியுற்றால் மீண்டும் திரும்பிச் சென்று இடத்தை மாற்றவும் இப்போது பப்பரிங்களைப் பயன்படுத்தி இந்த தாமத மதிப்பீடு செய்யவும் இங்கே விவரங்கள் காட்டப்பட்டுள்ளன நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் சில பிஸிக்கல் அல்லது வெர்ச்சுவல் பப்பரிங்களைச் செய்கிறீர்கள் பிஸிக்கல் பப்பரிங் என்பது நீங்கள் சில பப்பரிங்களை அறிமுகப்படுத்துகிறீர்கள் அல்லது வெர்ச்சுவல் பப்பரிங் என்பது இங்கே உங்களுக்கு ஒரு பப்பர் தேவைப்படலாம் என்பதைக் குறிக்கிறது ஆனால் நீங்கள் இப்போதே அறிமுகப்படுத்தவில்லை நீங்கள் பின்னர் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கலாம் பிஸிக்கல் பப்பரிங் வழிமுறைகளுக்கு நீங்கள் சுற்றுகள் பப்பரிங் இன்வெர்ட்டர்களை அறிமுகப்படுத்துகிறீர்கள் இங்கே நீங்கள் ஒரு தடையாகப் பயன்படுத்த வேண்டும் என்றால் குளோபல் நெட்வொர்க் டோபோலொஜிக்களைத் தவிர்ப்பது தடையாக இருக்கிறது ஏனெனில் நீங்கள் பப்பங்களைச் செருகுவதால் அவற்றை உள்ளீடு மற்றும் வெளியீட்டு லைன்ககளுடன் இணைக்க வேண்டும் சுற்றுகள் மற்றும் தடைகள் ஏற்கனவே எங்கே உள்ளன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களிடம் உள்ளது போன்ற நெட்களை இடுவதற்கு இங்கே லேயர் அசைன்மென்ட் பப்பர் செருகல் முக்கியமான நிலைகள் பிஸிக்கல் சிந்தெசிஸ் செய்யப்பட்ட பிறகு அடுத்தது ரூட்டிங் வருகிறது இங்கே நேர திருத்தம் என்பது ஒரு நிலை எதிர்மறை ஸ்லாக் எங்கிருந்தாலும் நீங்கள் சில திருத்தங்களைச் செய்கிறீர்கள் சில சமயங்களில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள முறைகளைப் பயன்படுத்தலாம் மீண்டும் நீங்கள் நிலையான நேர பகுப்பாய்வைப் பயன்படுத்துகிறீர்கள் சில மீறல்கள் இருந்தால் இந்த செயல்முறையை மீண்டும் செய்கிறீர்கள் இங்கே நேர திருத்தம் என்பது நேரத்தால் இயக்கப்படும் மறுசீரமைப்பு கேட் அளவிடுதல் அளவிடுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது மற்றும் கடந்த விரிவுரைகளில் நாம் பார்த்த அனைத்து நுட்பங்களான பூலியன் மறுசீரமைப்பு பின் இடமாற்றம் மறுவடிவமைப்பு பேன் இன் ட்ரீஸ் பேன் அவுட் ட்ரீஸ் ஆகியவற்றில் மறுசீரமைப்பை பயன்படுத்தலாம் எனவே நாம் இந்த எல்லாவற்றையும் செய்கிறோம் இதனால் இந்த நேரக் கட்டுப்பாடு பிஸிக்கல் சிந்தெசிஸ் செய்யப்படுகிறது இப்போது இது கடைசி கட்டமாகும் எனவே தொடர்ச்சியான உறுப்புகளின் இருப்பிடங்களை நீங்கள் இறுதி செய்கிறீர்கள் இப்போது கிளாக் நெட்வொர்க்குகள் இறுதி செய்யப்பட்டவுடன் அவற்றை ஒருங்கிணைக்கிறீர்கள் கிளாக் நெட்வொர்க்கிற்குப் பிறகு நீங்கள் இதை ஒரு முறை குளோபல் ரூட்டிங் லேயர் அசைன்மென்ட் செய்கிறீர்கள் மீண்டும் டைமிங் ட்ரிவன் கன்ஜஸ்ஸென் ட்ரிவன் விரிவான பிலேஸ்மேன்ட் ஆகியவற்றை நீங்கள் சரிபார்க்கிறீர்கள் அது மீண்டும் தோல்வியுற்றால் நீங்கள் அதை மீண்டும் மாற்றியமைக்கிறீர்கள் ஆனால் நேர பகுப்பாய்வு கடந்துவிட்டால் நீங்கள் நேரத்தால் இயக்கப்படும் ரூட்டிங்கை தொடரலாம் எனவே இந்த ரூட்டிங் போது நீங்கள் மீண்டும் பப்பரிங்களைச் செருக வேண்டியிருக்கலாம் நீங்கள் இங்கே சில நேர திருத்தம் வழிமுறைகளைச் செய்திருக்கலாம் எனவே எல்லாம் முடிந்ததும் நீங்கள் விரிவான ரூட்டிங் செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் சில பாரசீட்டிக்களை பிரித்தெடுத்தல் சில கூடுதல் உருவகப்படுத்துதல்களைச் செய்யலாம் மற்றும் இறுதியாக நீங்கள் ஸைன் ஆப் செய்யலாம் நீங்கள் இங்கே செய்வதை ஸைன் ஆப் செய்யுங்கள் உற்பத்தி மின் பண்புகள் நம்பகத்தன்மை சரிபார்ப்பு என்று நான் சொன்னது போல் சரிபார்க்கவும் எல்லாமே கடந்து செல்கின்றன பின்னர் நீங்கள் பாபிரிகேஷன்க்கான மாஸ்க் உருவாக்க மட்டுமே தொடர்கிறீர்கள் ஆனால் அது தோல்வியுற்றால் நீங்கள் ECO பிலேஸ்மேன்ட் மற்றும் ரூட்டிங் எனப்படும் ஒரு நிலைக்குச் செல்கிறீர்கள் ECO என்பது பொறியியல் மாற்ற வரிசையை குறிக்கிறது இது எதைக் குறிக்கிறது என்றால் ஒரு கடைசி நிமிட மாற்றங்களைக் குறிக்கிறது அதாவது நீங்கள் ஒரு கட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இது இறுதி பாபிரிகேஷன்க்கான ஒரு நிலை இந்த கட்டத்தில் நீங்கள் உற்பத்தி நம்பகத்தன்மை ஆகியவற்றைப் பொறுத்தவரை சில சிக்கல்கள் உள்ளன சில சிறிய திருத்தங்களைச் செய்ய அனுமதிக்கிறேன் நீங்கள் திரும்பிச் சென்று சிறிய திருத்தங்களைச் செய்யுங்கள் நேர பகுப்பாய்வை மீண்டும் இயக்கவும் அது கடந்துவிட்டால் அது மீண்டும் தோல்வியுற்றால் சில சிறிய மாற்றங்களைச் செய்யுங்கள் இந்த கட்டத்தில் நாம் செய்தவை என்ன வடிவமைப்பு விதி ஒரு விஷயம் லேஅவுட் வெர்சஸ் ஸ்கிமாட்டிக்கை நான் குறிப்பிட்டுகிறேன் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு லேஅவுட்டை கொண்டிருந்தீர்கள் உங்களிடம் ஸ்கிமாட்டிக் டயகீராம் இருந்தது அவை பொருந்துமா என்பதை நீங்கள் ஒப்பிடலாம் ஆண்டெனா விளைவுகள் மின் விதி சரிபார்ப்பு போன்ற சில மின் விளைவுகள் உள்ளன இந்த கட்டத்தில் நீங்கள் இந்த எல்லாவற்றையும் செய்ய வேண்டியிருக்கும் சில நன்கு வரையறுக்கப்பட்ட டெம்ப்லேட் உள்ளன நீங்கள் புரிந்துகொண்ட ஒரு விஷயம் இறுதியில் உங்கள் லேஅவுட் ஒரு பெரிய விஷயம் மில்லியன் கணக்கான செவ்வகங்கள் உள்ளன இந்த முழு செவ்வகத்தின் மீதும் இந்த சோதனை செய்ய வேண்டியிருக்கும் இது ஒரு சாத்தியமான மற்றும் எளிமையான செயல்முறையாக இல்லாவிட்டால் நீங்கள் அதை உண்மையில் செய்ய முடியாது எனவே இது உங்களால் முடியும் நாம் இந்த விரிவுரையின் முடிவிற்கு வந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன் அடுத்த சொற்பொழிவில் சில கூடுதல் நேர திருத்த முறைகளைப் பார்ப்போம் மேலும் பப்பர்ஸ் மற்றும் டிரைவர்ஸ்களைச் செருகுவது டிரைவர்ஸ்களின் வடிவமைப்பு பப்பர்ஸ் முதலியவற்றை பார்ப்போம் இப்போது அவர்கள் கூறியவற்றோடு தொடர்புபடுத்த பட்ட அந்தத் தகவலைப் பயன்படுத்தலாம்